மாணவர்களே வாருங்கள் இதுதான் பேமென்ட் மேனேஜ்மென்ட் பற்றிய என்னுடைய கடைசி உரையாக இருக்கும் நாம் குறுகிய கால நிதி மேலாண்மை பற்றி விவாதிக்க இருக்கிறேன் இதுதான் முதன்மையான பணி மூலதனதின் தன்னிச்சையான குறுகிய கால நிதி நாம் இதுவரை பார்த்ததில் தன்னிச்சையான நிதி எது என்றால் நம்முடைய சப்ளையர் அல்லது சப்ளையர்களுக்கான செலவினங்கள் பொதுவாக இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இலவசமான நிதி ஆதாரம் ஆகும் ஆகவே அவசியம் இல்லை இது குறுகிய கால நிதி ஆதாரங்களை பற்றி விவாதித்து முடிந்த பிறகு நீண்டகால நிதி ஆதாரங்களை பற்றி விவாதிப்போம் இது நம்முடைய பாடத்தின் உடைய கடைசி பகுதி அதாவது தன்னிச்சையான நிதி ஆதாரம் அல்லது பேயபிள்ஸ் மேனேஜ்மென்ட்டின் கடைசி பகுதி ஆகும் இந்த பகுதியில் தற்போதைய சொத்துக்களையும் இதர கடனீந்தோர் கணக்கையும் எவ்வாறு கையாள்வது என்பதை நாம் பார்த்து இருந்தோம் அதைப் பற்றி விரிவாகவே நாம் விவாதித்தோம் அக்ரூஅல்தொகை ஏற்றம் மற்றும் செலவு கடன் இவை தான் தன்னிச்சையான நிதிஆதாரம் இதர தொகை ஏற்றத்திற்கான காரணங்கள் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் அதேபோல இதர செலவுகள் நிலையான செலவுகள் வரி பங்காதாயம் போன்றவைகள் செலவுகளை கூட்ட கூடியதாக அமையக்கூடிய செலவு கடன்கள் ஆகும் ஆகவே நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்றால் தன்னிச்சையான நிதி ஆதாரத்தை தன்னிச்சையான நிதி ஆதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உதாரணமாக நாம் மாத தொடக்கத்திலேயோ அல்லது வார தொடக்கத்திலேயோ அல்லது ஒரு நாள் முடிவிலேயோ அதாவது 30 நாட்கள் கழிந்த பிறகு நாம் பணத்தை ஊதியத்தை பெறுகிறோம் இதில் நாம் பேமென்ட்டை பெறக்கூடிய காலம் ஒரு மாத காலம் ஆகும் அதாவது 30 நாட்கள் கழிந்த பிறகு நாம் பேமென்ட்டை பெறுகிறோம் உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு 50000 மோ அல்லது ஒரு லட்சம் ஊதியமாக கொடுக்கப்படுகிறது அவர்கள் இந்த ஊழியத்தை மாதத் தொடக்கத்திலேயே வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது ஒவ்வொரு நாள் முடிவிலும் அவர்கள் மாலை நேரத்தில் பேமென்ட்டை செலுத்துமாறு வேண்டுகிறார்கள் என்றால் நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அவர்கள் அடுத்த நாள் காலை பணிக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கும் முந்தைய நாளுக்குரிய பணத்தை நாம் செலுத்தி இருக்க வேண்டும் அப்படி என்றால் நமக்கு 1000x50000 5 கோடி ரூபாய் தேவை படும் இந்த பணத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதில்லை ஒரு மாத இறுதியில் அவர்களுக்கு இந்தத் தொகையை நாம் தயார் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இது ஒரு இதை யாரும் நம்மிடம் வந்து கேட்க மாட்டார்கள் ஆனால் இது தானாகவே நம்முடைய கணக்கில் சேர்ந்து கொண்டே வரும் இதைப்போல நமக்கு மூலப்பொருட்களை கொடுக்கக் கூடிய சில நிறுவனங்கள் உள்ளன நமக்கு மின்சாரம் கொடுப்பவர்கள் தண்ணீர் கொடுப்பவர்கள் அல்லது உராய்வுகாப்புப் பொருள் வழங்குபவர்கள் போன்றவர்களை பற்றியும் நாம் இங்கே பேச வேண்டும் எனவே வழக்கமாக இந்தியாவில் மின்சார நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தும் காலம் 2 மாதங்கள் 60 நாட்கள் இப்போது இது பெரும்பாலான மாநிலங்களில் 30 நாட்கள் 1 மாதமாகக் கொண்டுவரப்பட்டுள்ளது நீர் வழங்கல் நிறுவனங்களும் அவற்றின் விலையை 30 நாட்களுக்குப் பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு கொடுக்கலாம் ஆகவே சம்பளங்கள் மற்றும் ஊதியங்கள் ஆகியவற்றின் காரணமாக தன்னிச்சையான நிதியத்தின் வெர்சுவல் கிரெடிட் நீங்கள் கேட்காமல் சப்ளை உள்ளீடு நடக்கிறது என்று அர்த்தம் இது ஒரு இயற்கையான நீண்ட கால ஒப்பந்தமாகும் மின் இணைப்பு கிடைத்தவுடன் பில் வரும் எனவே இது தன்னிச்சையான நிதியத்தின் மற்றொரு வழியாக உள்ளது அல்லது நீங்கள் அதை சுயமாக சரிசெய்யும் நிதி ஆதாரமாக அழைக்கலாம் ஏனென்றால் மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் எனவே பேமெண்ட்டை அனுப்புவோம் அதற்கேற்ப நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் மின்சாரம் வழங்குவதைத் தொடர்ந்து பில் செலுத்துவதை பின்பற்ற வேண்டும் என்பது நமக்கு தெரியும் நாம் எப்போது மின்சாரத்திற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பித்து மின்சாரம் கிடைத்தது முதல் இது எழுதப்படாதநீண்ட கால ஒப்பந்தமாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் கையெழுத்திட்ட சில விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் எப்போதும் அமலில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் அது அந்த நேரத்திற்கு மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு வழக்கமான நடைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே இவை முக்கியமான நிதி ஆதாரமாக கருதப்படுகிறது மிக முக்கியமானசெலவான நிலையான செலவுகள் மற்றும் மாறுபடும் செலவுகள் இங்கே கணக்கிடப்படுகின்றன அவற்றுள் உதாரணமாக தொலைபேசி செலவுகள் நிலையான செலவுகளில் ஓரளவு வாடகை சரி செய்யப்படுகிறது மாறுபடும்செலவுகளில் நிலையான மற்றும் மாற்றத்திற்கு உரிய செலவினங்கள் மாத முடிவில் செலுத்தியதும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட வேண்டும் இவற்றைத் தேட வேண்டிய அவசியமில்லை மீண்டும் செய்ய வேண்டிய செலவுகள் எனவே இது நிதிக்கான வேறு சில சுய சரிசெய்தல் முறையாகும் வரிகளைப் பற்றி பேசுகிறோம் வரிகள் எப்போதாவது தன்னிச்சையான நிதியத்தின் மற்றொரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் பொதுவாக மக்கள் சொல்வது இது நிதி ஆதாரமாக நாம் கருதுவதில்லை அதாவது இந்தியாவில் வரிகள் எப்படி இருக்கேன் இருக்கின்றன என்றால் இந்தியாவில் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறை நம்மிடம் உள்ளது நாம் முன்கூட்டியே வரி செலுத்துகிறோம் பொதுவாக காலாண்டு வரிகளை முன்கூட்டியே தயார் செய்துஅரசாங்கத்திற்கு செலுத்துகிறோம் நிறுவனம் காலாண்டு வரிகளை அரசாங்கத்திற்கு செலுத்துகிறது இது காலாண்டின் தொடக்கத்தில் முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது மதிப்பிடப்பட்ட விற்பனை வருவாய் மற்றும் மதிப்பிடப்பட்ட லாபத்தின் அடிப்படையில் நிறுவனம் அரசாங்கத்திற்கு வரிகளை செலுத்த வேண்டும் ஆனால் சில நேரங்களில் என்ன நடக்கிறது மதிப்பிடப்பட்ட வரி என்னவென்றால் இது ஒரு காலாண்டில் 10000 ரூபாய் எனவே 10000 x4 ஆக இருக்கும் இதனால் நிறுவனம் 40000 ரூபாய் மொத்த வரி செலுத்துகிறது நிறுவனம் அட்வான்ஸ் வரி செலுத்துகிறது ஆனால் இது மதிப்பீட்டு அடிப்படையில் உள்ளது சில நேரங்களில் விற்பனை எதிர்பாராத விதமாக மிக உயர்ந்து விடுகிறது மற்றும் உண்மையான சாத்தியமான அனைத்து வரி கூறுகளிலும் 40000 நிறுவனம் வரி செலுத்துகிறது ஆனால் அது 80000 ஆனது முந்தைய ஆண்டில் இருப்பது போலவே இந்த ஆண்டிலும் ஒரு விற்பனை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்கேற்ப லாபம் இருக்கும் என்று ஒரு வருவாய் கூறுகிறது மேலும் இந்த காலாண்டில் அதற்கு சமமான நான்கு கால் ஆண்டுகளிலும் கணக்கிட்டு நிறுவனம் அந்த அளவிற்கு இந்த வரியை செலுத்துகிறது ஆனால் விற்பனை அதிவேகமாக உயர்ந்துள்ளது இது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று எனவே இது 40000 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வரி 80000 ஆகிவிட்டது என்பதாகும் எனவே முன்கூட்டியே எவ்வளவு பணம் செலுத்தினோம் 40000 மட்டுமே மீதமுள்ள 40000 இந்த ஆண்டின் இறுதியில் செலுத்தப்படும் ஆகவே நாம் ஒரு முழு ஆண்டு காலத்திற்கு 12 மாத காலத்திற்குப் மீதமுள்ள தொகையை பயன்படுத்துகிறோம் உண்மையான வரி 40000 ரூபாயாகும் முன்கூட்டியே வரி 80000 ரூபாய் என்று செலுத்தியுள்ளோம் எனவே நிறுவனம் 40000 நிலுவை திரும்பப் பெறுகிறது ஆண்டின் இறுதியில் வரியின் மொத்த இறுதி சரிசெய்தல் செய்யப்படும் போது நிறுவனம் திரும்பப் பெறும் மேலும் இந்த வரியின் பெரும்பகுதி வரி செய்ய வேண்டியது 40 என்று அவர்கள் காண்பிப்பார்கள் நாங்கள் 80 ஐ டெபாசிட் செய்துள்ளோம் நாங்கள் 40000 கூடுதல் டெபாசிட் செய்துள்ளோம் என்று கூறி 40 ஐ திரும்பப் பெறுவார்கள் ஆகவே இரு விஷயங்களிலும் அதிகமாக டெபாசிட் செய்யப்பட்டிருந்தால் அது உறுதியான ஒப்பந்தங்களை விடக் குறைவு இது மிகக் குறுகிய கால தேவைகளை சரி செய்ய உதவும் இந்த நிலை தலை கீழாக இருந்தால் அந்த நிறுவனம் அதிக டெபாசிட் செய்துள்ளது நிறுவன இழப்பு குறைவாக இருந்தது எனவே நிறுவனம் அதைத் திரும்பப் பெற வேண்டும் ஆனால் ஒரு வருடம் கழித்து சரிசெய்தல் செய்யப்படும் போது மீண்டும் வரியை நிறுவனம் சரியான முறையில் தாக்கல் செய்யும் வரி அதிகமாக இருந்தால் மற்றும் டெபாசிட் குறைவாக இருந்தால் அது தன்னிச்சையான நிதியத்தின் ஒரு ஆதாரமாக இருக்கலாம் ஆனால் எப்போதும் இந்தநிலை ஏற்படுவது இல்லை இப்போது நிறுவனத்தின் மற்ற முக்கியமான கூறுகளின் ஈவுத்தொகையைப் பற்றி பேசுகிறோம் ஈவுத்தொகை என்பது தன்னிச்சையான நிதியத்தின் மிக முக்கியமான ஆதாரமாகும் அதற்காக நிறுவனம் ஏற்பாடு செய்யவில்லை அல்லது நிறுவனம் வேறு வழியைத் தேடவில்லை என்றால் இந்த விஷயத்தில் அது எவ்வாறு செயல்படுவது என்பதை பார்ப்போம் இலாப நட்டக் கணக்கைத் தயாரித்தால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஈவுத்தொகை செலுத்தும்போது என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக இது ஒரு இலாப நட்ட கணக்கு மற்றும் இங்கே நாம் நிகர லாபத்தை வரிக்குப் பின் நிகர லாபம் என்று கூறுகிறோம் வரிக்குப் பின் நிகர லாபம் நிகர இயக்க லாபம் என்பதை கணக்கிடுகிறோம் அல்லது எப்போது நாம் லாபத்தைக் கணக்கிடும் போதும் அது வரிக்குப் பின் நிகர லாபம் என்று கூறுகிறோம் வரிக்குப் பிறகு அவர்களின் நிகர லாபம் இங்கே 1 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது இது 100000 ரூபாய் ஆகும் 100000 ரூபாய் என்று கணக்கிட்டுள்ளோம் இது வரிக்குப் பிறகு நிகர லாபம் இந்த லாப நட்டக் கணக்கு சரியானது இதற்குப் பிறகு நாம் லாப நஷ்ட ஒதுக்கீட்டுக் கணக்கைத் தயாரிக்கிறோம் நாம் லாப நஷ்டஒதுக்கீட்டுக் கணக்கை செலுத்தும்போது ஆனால் வரிக்குப் பிறகு NPAT நிகர லாபத்தால் இதைச் கணக்கிடுகிறோம் இது இங்கே 100000 ரூபாயாக மாறும் இப்போது நீங்கள் இந்த லாபத்தை விநியோகிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த லாபம் பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகையாக விநியோகிக்கப்படுகிறது 50 ஈவுத்தொகையாக விநியோகிக்கப்படும் எனவே 50000 ஈவுத்தொகையாகவும்தக்கவைத்துக்கொள்வதற்கான வழிமுறையாக இருக்கும் மீதமுள்ளவை இருப்புநிலைக்குச் செல்லும் இது மூலதனத்தில் சேர்க்கப்படும் அது 50000 ரூபாய் எனவே உங்கள் 100000 100000 க்கு சமம் இந்த 100000 100000 க்கு சமம் இதுதான் நாம் பகிர்வது இது லாப நட்டக ஒதுக்கீடு கணக்கு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஈவுத்தொகையைப் பற்றி விவாதிக்கிறோம் இதுஇரண்டாக பிரிக்கப்படுகிறது முதலாவது பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகை 50000 அடுத்த ஈவுத்தொகை தக்கவைத்துள்ள வருவாய் 500000 ரூபாய் எனவே இந்த 50000 ரூபாய் ஈவுத்தொகையை நாம்இலாப நட்ட ஒதுக்கீட்டுக் கணக்கில் கணக்கிட்டு காட்டியுள்ளோம் ஆனால் எடுத்துக்காட்டாக இந்த ஈவுத்தொகை கணக்கியல் காலத்தின் கடைசி நாள் டிசம்பர் 31 நாம் கணக்கிட்டு காட்டியுள்ளோம் என்று கூறலாம் ஏனெனில் நிறுவனத்தின் கணக்கியல் காலம் முடிவடையும் ஆண்டு அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை கணக்கியல் காலம் ஆகும் அது டிசம்பர் 31 அன்று முடிவடையும் ஆகவே டிசம்பர் 31 ஆம் தேதி இலாப நட்டக் கணக்கைத் தயாரிக்கலாம் என்று நிறுவனத்தில் முடிவு செய்யப்படுகிறது இந்த ஆண்டு ஈவுத்தொகை பங்குதாரர்களுக்கு எவ்வளவு வழங்கப்படும் என்பதும் கணக்கிடப்படுகிறது இந்த கணக்கில் ஈவுத்தொகை ரூ 50000 ரூபாய் ஆனால் அந்த 50000 ரூபாய் ஈவுத்தொகையை நிறுவனம் உடனடியாக பங்குதாரர்களின் கணக்கிற்கு மாற்றாது உடனடியாக பங்குதாரர்களின் கணக்குகளுக்கு மாற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த நிதியை மாற்றலாம் அல்லது இந்த தொகையை 3 காலத்திற்குள் பங்குதாரர்களுக்கு அனுப்பலாம் எனவே அடுத்த 3 மாதங்கள் அதாவது 90 வது நாளில் மொத்த ஈவுத்தொகையின் அனைத்து காசோலையும் அனுப்பி பங்குதாரர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அதையும் மீறி நிறுவனங்கள் ஈவுத்தொகையை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் அவர்கள் அதை 3 மாத காலத்திற்குள் செலுத்த வேண்டும் ஆனால் அவை பொதுவாக ஈவுத்தொகையை செலுத்துவதை தாமதப்படுத்துகின்றன மற்றும் அவர்களின் குறுகிய கால நோக்கங்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஈவுத்தொகையின் இந்த தொகையை பயன்படுத்துகின்றன தன்னிச்சையான நிதியாக கருதுகின்றன இது என்பது எப்படி நடக்கும் என்றால் நிறுவனம் தன்னுடைய இருப்புநிலைக் குறிப்பில் ஒரு முன்மொழியப்பட்ட ஈவுத்தொகையாகக் காட்டிக் கொள்ளும் இது ஒரு பொறுப்பாகக் காட்டப்படுகிறது என்று அர்த்தம் இது முன்மொழியப்பட்ட ஈவுத்தொகை 50000 ரூபாய் லாப நட்ட ஒதுக்கீட்டுக் கணக்கு மூலம் நாம் இதை எடுத்துள்ளோம் அது இருப்புநிலைக் குறிப்பில் காட்டப்பட்டுள்ளது ஒரு பொறுப்பு அது உண்மையில் பங்குதாரர்களுக்கு செலுத்தப்படாவிட்டால் அது பங்குதாரர்களின் கணக்கிற்கு மாற்றப்படும் வரை இதை நிறுவனம் உபயோகித்துக்கொள்ளலாம் எனவே இந்த 50000 ரூபாய் இருப்புநிலைகளில் இருக்கும்போது இதை லாபத்திலிருந்து இலாப நட்ட கணக்கு மூலம் எடுத்து உபயோகப் படுத்திக் கொள்ளலாம் இந்த நிறுவனம் இந்த ஆண்டில் சம்பாதித்துள்ளது பங்குதாரர்களின் பங்காகும் இது பங்குதாரர்களிடம் செல்ல வேண்டும் இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் 3 மாதங்கள் எனவே மூன்றாம் மாதத்தின் முடிவில் அல்லது 3 மாதங்களுக்குள் இந்த தொகை பங்குதாரரை சென்றடைய வேண்டும் எனவே இங்கே இந்த தொகையை நிறுவனம் 3 மாத காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் காசோலைகளை மூன்றாம் மாதத்தின் நடுப்பகுதியில் பங்குதாரர்களுக்கு அனுப்பலாம் ஆகவே இந்த 50000 ரூபாயை 212 மாதங்களுக்குப் பயன்படுத்துகிறோம் என்பதும் தள்ளுபடி மிதவை அதாவது டிஸ்பூர்ஸ்மெண்ட் புளொட் காரணமாகவும் நாம் இதைச் செய்தால் சில சமயங்களில் இந்த நிதியை அல்லது தொகையை முழுமையாக மூன்று மாதம் காலத்திற்கு நிறுவனம் உபயோகிப்பதை காணலாம் எனவே இந்த தொகையை ஒரு தன்னிச்சையான நிதி ஆதாரமாக பயன்படுத்தலாம் எனவே நிறுவனம் 3 மாதங்களுக்குப் பயன்படுத்திய பிறகு பங்குதாரர்களுக்கு மாற்றம் செய்து கொடுக்கிறது எனவே இது அவர்களுக்கு பாதுகாப்பானது மற்றும் அதன் பணம் நிறுவனத்திற்கும் இலவசமாக கிடைக்கும் இந்த பணத்தை பயன்படுத்தும் ஒவ்வொரு நிறுவனமும் இந்த நிதியைப் பயன்படுத்தி குறுகிய கால நோக்கங்களுக்காகவும் மிகப்பெரிய மூலதன தேவைகளுக்காகவும் இந்த ஈவுத்தொகை தொகை கோடிக்கணக்கில் வைத்து உபயோகப்படுத்திக் கொள்கிறது சில நேரங்களில் அது மில்லியன் கணக்கானதாக இருக்கும்போது அந்தத் தொகை எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மற்றும் குறுகிய கால நிதியநிதியத்திற்கு ஆக எந்தவொரு வெளிப்புற நிதி ஆதாரத்தை தேடாமல் அவர்கள் போதுமான தொகையை இதன் மூலம் உருவாக்கிக்கொள்ள முடியும் நிறுவனத்திற்கு இந்த நிதி எளிதில் கிடைக்கிறது எனவே நிறுவனத்திற்கு தன்னிச்சையான நிதி வழங்கும் ஒரு மூலம் ஈவுத்தொகை ஆகும் ஆகவே கடனளிப்பவர்கள் சப்ளையர்களைத் தவிர நம்மிடம் செலவுக் கடனாளிகள் பலர் உள்ளனர் சப்ளை செய்யும் நிறுவனத்தை விட சம்பளம் வரி மற்றும் ஈவுத்தொகை மற்றும் ஊதியங்கள் என்று மாறக்கூடிய மற்றும் நிலையான செலவு பல உள்ளன ஆனால் இங்கே வரியின் நெகிழ்வுத்தன்மை குறைவாகவே உள்ளது ஈவுத்தொகையின் நெகிழ்வுத்தன்மை குறைவாக இருந்தால் நாம் அதைப் பயன்படுத்த முடியாது ஈவுத்தொகையைப் பொறுத்தவரை நாம் 90 நாட்களுக்கு அதிகபட்சமாகப் பயன்படுத்தலாம் என்று வரம்பு உள்ளது ஆனால் அதை முறையாகப் பயன்படுத்த விரும்பும் நிறுவனங்கள் குறைந்த நெகிழ்வுத்தன்மையுடன் இதைச் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் வரி செலுத்துவதை தாமதப்படுத்தினால் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த விரும்பினால் அபராதத்தை செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இதேபோல் ஈவுத்தொகையைப் பொறுத்தவரை 3 மாதங்களுக்கு அப்பால் ஈவுத்தொகையை செலுத்துவதை நாம் தாமதப்படுத்தினால் பிறகு பலவற்றை நேரடியாக இழக்க நேரிடும் ஆனால் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் நற்பெயரின் அடிப்படையில் நிதி அடிப்படையில் நாம் இதை பயன்படுத்தலாம் அதற்கு மீறினால் மதிப்பீடு அல்லது நற்பெயர் அல்லது நம்பகத்தன்மையை நாம் இழக்க வேண்டும் எனவே இந்த ஆதாரங்களை வரையறுக்கப்பட்ட அளவிற்கு மிகாமல் வரிகளை மற்றும் ஈவுத்தொகையை குறிப்பாக நாம் பயன்படுத்தலாம் ஆனால் இன்னும் இவை தன்னிச்சையான நிதி உரிமையின் முக்கிய ஆதாரங்கள் பின்னர் செலுத்த வேண்டிய இந்த கணக்குகள் மற்றும் செலவின வரவுகளைப் பற்றிய விவாதத்தை முடிப்பதற்கு முன்பு வேறு சிலவற்றை விவாதிப்போம் சில நேரங்களில் ஓவர் டிரேடிங் செய்வது குறித்து எச்சரிக்கையாக இல்லை என்றாலும் விஷயங்கள் இலவசமாக கிடைக்கின்றன தற்போது நாங்கள் எதையும் செலுத்தவில்லைஎன்றாலும் அவை தற்போதைய நிலையில் கிடைக்கின்றன என்றாலும் அவை கடனில் கிடைக்கின்றன என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆகவே பொருட்கள் மற்றும் சேவைகள் கிரெடிட்டில் கடன் கிடைத்தால் சரி இன்று நாம் செலுத்த வேண்டியதில்லை 2 மாதங்களுக்குப் பிறகு அல்லது 3 மாதங்களுக்குப் பிறகு அல்லது சில 6 மாதங்களுக்குப் பிறகு செலுத்த வேண்டும் ஆகவே வாங்குவதைத்தொடர்ந்து கொண்டே இருப்போம் முடிவு எடுக்கிறோம் என்று நாம் முடிவெடுக்கிறோம் இது சில நேரங்களில் வாங்கும் நிறுவனத்தின் விற்பனை திறனை வாங்கும் திறனை விட அதிகமாக உள்ளது கிரெடிட்டில் வாங்கும் நிறுவனத்திற்கு இது மிகவும் அழிவுகரமான விஷயமாக இருக்கும் ஆனால் உதாரணமாக கடன் வாங்கிய பொருளை சந்தையில் விற்பனையாக மாற்ற முடியவில்லை அல்லது சந்தையில் கடனுக்கு விற்கப்படுகிறது அல்லது அவை கடன் சந்தையில் சிக்கிக்கொண்டது ஆனால் நாம் சப்ளையருக்கு பணம் செலுத்த வேண்டும் அந்த விஷயத்தில் சாதாரண வணிகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இது அமைந்து விடுகிறது எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இங்கே அவை இலவசமாக கிடைக்கவில்லை கிரெடிட்டில் கிடைக்கின்றனநாம் பணம் செலுத்துவதை ஒன்று அல்லது மற்றொரு நாளில் செய்ய வேண்டும் பணம் செலுத்தவில்லை என்றால் நாம் தவணை செலுத்த தவறி வருத்தப்படுவோம் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் எலக்ட்ரானிக் பிரிவு பற்றி சாம்சங் எல்ஜி சோனி போன்ற உலகத் தரம் வாய்ந்த தயாரிப்புகளைத் தயாரிப்பதற்கான நிறுவனத்தைப் பற்றி பேசினால் அவர்களிடமிருந்து எந்தவொரு கடன் காலமும் கிடைக்காமல் போகலாம் அல்லது அவர்கள் குறைந்தபட்ச கடன் காலத்தை 10 நாட்கள் 15 நாட்கள் தருகிறார்கள் அதை விட அதிகமாக அவர்கள் தருவதில்லை எனவே நீங்கள் கூட மிகவும் கவனமாக மிகவும் கீழ்ப்படிதலுடன் இந்த நிறுவனங்களுடன் மிகவும் ஒழுக்கமாக இருப்பீர்கள் ஏனென்றால் இந்த நிறுவனங்களுக்கு நல்ல பெயர் சந்தையில் நல்ல நிலையில் உள்ளது எனவே தயாரிப்பை வாங்கியவுடன்கடையிலிருந்து வெளியேறி சந்தையில் விற்கப்பட்டு என்று நமக்கு ஈடுசெய்யப்படுகிறது ஆனால் வீடியோகான் ஒனிடா போன்ற நிறுவனங்கள் உள்ளன அதன் தயாரிப்புகள்இந்தநாளில் சந்தையில் குறைவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை என்பது நமக்குத் தெரியும் இந்த நிறுவனங்கள் சில விநியோகஸ்தர்கள் மற்றும் வியாபாரிகளை தொடர்பு கொண்டு எங்கள் தயாரிப்புகளை விற்க நீங்கள் பொதுவாக ஆர்வம் காட்டவில்லை என்றும் எங்கள் தயாரிப்புகளுக்கும் சந்தையில் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புக்கும் எளிதில் சந்தைஇல்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அதை வாங்க மக்கள் விரும்பவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் உங்களுக்கு சில சலுகைகளைத் தருவோம் நம்பர் 1 தயாரிப்பை கடையில் அலமாரியில் வைத்திருங்கள் அதற்கு ஈடாக உங்களுக்கு 6 மாத கடன் காலம் கிடைக்கும் நீங்கள் தயாரிப்பை அலமாரியில் வைத்திருக்கிறீர்கள் அதை விற்க முயற்சி செய்யுங்கள் சாம்சங் உங்களுக்கு 15 நாட்கள் கடன் காலத்தை தருகிறதுநான் உங்களுக்கு கடன் காலம் 6 மாதங்கள் தருகிறேன் நீங்கள் சந்தையில் தயாரிப்புகளை விற்று 6 மாதங்களுக்குப் பிறகு எனக்கு பணம் செலுத்துங்கள் அவர்கள் உங்களுக்கு 10 தருகிறார்கள் நான் உங்களுக்கு 30 தருகிறேன் எனவே நீங்கள் அந்த விஷயத்தில் ஏற்றப்படுவீர்கள் அது மிகவும் நல்லது நாம் கூடுதல் லாபத்தை பெருக்கிறோம் என்றால் நாம் கூடுதல் கடன் காலத்தைப் பெருக்கிறோம் என்றால் தயாரிப்பை வைத்திருப்பதில் என்ன தீங்கு இருக்கிறது ஆனால் சில சமயங்களில் நாம் இந்த வகையான தயாரிப்புகளில் சில பொருட்களை ஆர்டர் செய்து வைத்திருப்பதை விட அதிகமாக ஆர்டர் செய்து அதிகமாக சேமித்து வைக்க வேண்டும் இந்த சப்ளை கிரெடிட்டில் மட்டுமே உள்ளது என்பதையும் சந்தையில் நாம் தயாரிப்பை விற்றால் லாபம் கிடைக்கும் என்பதையும் உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தயாரிப்பை சந்தையில் விற்பனை செய்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் வியாபாரி அந்த விளைவுகளைப் பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் வாடிக்கையாளர் மிகவும் புத்திசாலி அவர் எளிதில் நம்பமாட்டார் இந்த நிறுவனத்தின் தயாரிப்பு நன் வாங்க விரும்புகிறேன் என்பதை தெளிவாக குறிப்பிடுவார் அவர் ஒரு வண்ண டிவி சாம்சங் வாங்க விரும்புகிறேன் என்று ஒரு கற்பனை உடனே வந்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் சாம்சங்கில் தனது மனதை வைத்து கொண்டு வந்தவரை வீடியோகானாக மாற்ற விரும்பினால் நீங்கள் பல முயற்சிகளைச் செய்ய வேண்டும் அவ்வளவு முயற்சிகளைச் செய்து வாடிக்கையாளரை நம்ப வைக்க முடியுமா என்பது முதலாவது கேள்வி இரண்டாவது விஷயம் இதுதான் 30 மட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் தயாரிப்பை வைத்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த தயாரிப்பு 6 மாதங்கள் பழமையானது என்று கூறும் அபாயமும் உள்ளது நிறுவனத்திலிருந்து இன்று வரும் தயாரிப்புடன் நிறுவனத்திலிருந்து 6 மாதங்களுக்கு முன்பு வந்த தயாரிப்பையும் நீங்கள் உங்கள் கோடவுனில் உங்கள் கிடங்கில் வைத்திருந்தால் அது பழமையானது என்ற பெயரும் வந்துவிடும் இது தரத்தை இழக்கிறது விலைகளை இழக்கிறது சொல்லும் மூலத்தையும் இழக்கிறது எனவே 6 மாதங்களுக்குப் பிறகு அந்த தயாரிப்பை விற்க முடியாது வீடியோகான் உங்களுக்கு நினைவூட்டலை அனுப்பும் எங்கள் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று கட்டணம் செலுத்த வேண்டிய நினைவூட்டலை ஒனிடா உங்களுக்கு அனுப்புகிறது தயவுசெய்து பணம் செலுத்துங்கள் என்று தயாரிப்புப் நம்மிடம் தேங்கி இருப்பதால் எதையும் விற்க முடியாது தேங்கி இருப்பதால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய 2 வழிகள் உள்ளன நீங்கள் தயாரிப்பை நிறுவனத்திற்குத் திருப்பித் தர வேண்டும் அல்லது அவர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் தயாரிப்பை நிறுவனத்திற்குத் திருப்பித் தருவதும் ஒரு நல்ல நடைமுறை அல்ல பொருட்கள் விற்காமல் பணம் செலுத்துவதும் ஒரு நல்ல நடைமுறை அல்ல மற்றும் நீங்கள் உங்கள் சொந்த கணக்கிலிருந்து பணம் செலுத்தினால் நீங்கள் எதிர் பார்க்கும் 30 லாபம் அல்லது இந்த தயாரிப்பை சந்தையில் விற்க நினைக்கும் விளையும் இந்த லாபத்தை வழங்காது இந்த வகையான தயாரிப்புகளில் 10 சாதாரண சந்தை விலையில் விற்க முடியாவிட்டால் உங்கள் 30 இலாபம் முழுவதுமாக இழக்க நேரிடும் என்று நான் நினைக்கிறேன் உதாரணமாக 25 கலர் டி களைக் விற்றால் முழு லாபம் கிடைக்கும்15 மட்டுமே விற்க முடியும் மற்றும் 5 விற்க முடியாமல் போனால் சாதாரண சந்தை விலையிலிருந்து அந்த தயாரிப்புகளை 50 விலையில் விற்க நேரிடும் எனவே உங்கள் லாபம் 30 மற்றும் நீங்கள் அதை 50 க்கு விற்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே உங்கள் பாக்கெட்டிலிருந்து 20 போய் போய்விட்டது என்பதை உணரவேண்டும் எனவே 15 செட்டுகளுக்கு நீங்கள் பெறும் லாபம் ஐந்து செட்களில் நீங்கள் இழந்துவிடுகிறீர்கள் 50 முழுவதையும் இழக்கிறீர்கள் எங்காவது 5 10 இழந்தால் நிகர லாபம் 30 அல்ல எனவே வரம்பற்ற கடன் மற்றும் தேவையற்ற கடன் மற்றும் எதிர்பாராத கடன் கிடைத்தால் கிரெடிட் தயாரிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கும் போது கவனமாக இருங்கள் அதுவும் உங்களுக்கு அபாயகரமாக அமைய வாய்ப்பு உண்டு எளிதில் சந்தையில் விற்கப்படாத தயாரிப்பை ஒப்பிடும்போது 10 அல்லது 15 அல்லது 12 நாட்கள் கடன் வழங்கும் பொருட்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே இங்கே எச்சரிக்கையின் அம்சம் என்னவென்றால் சந்தையில் நற்பெயரைத் வைத்துக் கொள்வது உங்கள் நம்பகத்தன்மையைத் தக்க வைத்துக் கொள்வது ஓவர் டிரேடிங் என்று அழைக்கப்படும் ஒன்றைத் தவிர்க்க வேண்டும் அதிகமாக வாங்க வேண்டாம் அதிகமாக சேமித்து வைக்காதீர்கள் அதிகம் எனக்கு 30 லாபம் கிடைக்க வேண்டும் என்ற பேராசை கொள்ளாதீர்கள் எனவே இப்போது நாம் 6 மாதங்களுக்குப் பிறகு பணம் செலுத்தலாம் என்ற பொருட்களை வாங்க கவனம் செலுத்த வேண்டியதில்லை எனவே 6 மாதங்களுக்குப் பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்துவிடக் கூடாது 6 மாதங்கள் இறுதியில் நாம்தான் பணம் செலுத்த வேண்டும் எனவே இங்கே 3 முக்கியமான கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓவர் டிரேடிங்கைத் எப்படி தவிர்ப்பது அப்படி வந்த பொருட்களை எவ்வாறு மாற்றி அனுப்புவது என்று பார்க்க வேண்டும் எந்தவொரு ஆர்டரும் உங்களிடம் வரும்போது அதை எவ்வாறு தகுந்த முறையில் செய்து கொடுப்பது என்பதை பார்க்க வேண்டும் இது செல்லுபடியாகும் ஆர்டர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்டர் என்றால் அதை நாம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதை திருப்பி அனுப்பக் கூடிய தைரியம் இருக்க வேண்டும் நாம் எப்போதாவது 20 கலர் டிவிக்கான ஆர்டரை கொடுத்தால் கொடுத்தால் அந்த நிறுவனம் 40 கலர் டிவியை அனுப்புகிறது எனவே இந்த 40 க்கு நாம் ஆர்டர் கொடுக்கவில்லை என்று கூறி செய்யப்படாத கூடுதல் 20 கலர் டிவியை உடனடியாக திருப்பி விடுங்கள் நான் 20 க்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன் நான் 20 மட்டுமே வைத்துக்கொள்வேன் மீதமுள்ள 20 திருப்பி அனுப்புவேன் என்று கூற வேண்டும் இதன் மூலம் நம்முடைய பொறுப்பு 20 சி மட்டும்தான் 40 சி இதுதான் உங்களுடைய ஒரே பதிலாக இருக்க வேண்டும் ஆகவே அந்த ரசீதை பெற்ற உடன் சரி பார்ப்பது மிகவும் முக்கியமாகும் நாம் ஆர்டர் செய்திருந்தால் அதைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அதை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் சில சமயங்களில் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை சந்தையில் விற்க முடியவில்லை என்றால் நாம் ஆர்டர் செய்ததை விட அதிகமாக வழங்குவார்கள் ஆனால் இறுதியில் கடன் காலத்தின் முடிவில் நாம்தான் பணம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் எனவே ரசீது சரிபார்ப்பு ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும் பேமென்ட்டை திட்டமிடுவது மிகவும் முக்கியமானது நான் உங்களிடம் ஏற்கனவே கூறியதுபோல பண வரவு செலவுத் திட்ட அணுகுமுறையை நாம் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் மிகவும் திறமையான நிறுவனமாக இருந்தால் பண வரவு செலவுத் திட்டத்தை ஒரு வாரம் அல்லது 15 நாட்கள் அல்லது அதிகபட்சம் 1 மாதம் என்று கணக்கிட கற்றுக்கொள்ளவேண்டும் ஆகவே அந்த 1 மாத காலப்பகுதியில் நிகர வேறுபாடு என்ன என்பதையும் நாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் நமக்கு வரவு எவ்வளவு என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் உங்களது அனைத்து கொடுப்பனவுகளையும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் எந்த நேரத்திலும் பணம் செலுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தின் நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஆனால் இந்த உறுதிப்பாட்டை பூர்த்தி செய்வதற்கான பணப்புழக்கம் நம்மிடம் இல்லை எனவே திட்டமிடல் மிகவும் முக்கியமானது பணம் செலுத்த வேண்டியது எப்போது எங்கிருந்து நிதி வரும் என்பதை நாம் கருதி இருக்க வேண்டும் எனக்கு திரவ நிதிகள் இருக்க வேண்டும் அதற்காக நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் மூன்றாவது அவுட்சோர்சிங் செய்வதைப் பற்றியும் நாம் யோசித்திருக்க வேண்டும் திட்டமிடல் சில நேரங்களில் விலை உயர்ந்தது வரவுசெலவுத் திட்டங்களைத் தயாரித்தல் மற்றும் பொருளின் ரசீதைப் பற்றிய சரியான கண்காணிப்பை வைத்திருத்தல் பணம் செலுத்துவதற்கான சரியான தேதி மற்றும் பணம் செலுத்துதல் இவை அனைத்தையும் ஒரு பெரிய செலவு செய்வதன் மூலம் அல்லது அதிக அளவு இலாபங்களை செலவு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் பெற முடியும் பேமெண்ட் லெட்டர்ஸ் பராமரிப்பதில் அல்லது செலவழிப்பதன் மூலம் ஈடுசெய்யக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே பேமெண்ட் லெட்ஜரின் அவுட்சோர்சிங் பராமரித்து விட்டால் வேறு என்ன தேவை நிறுவனத்திற்கு இருக்கப் போகிறது நீங்கள் பணியாளர்களைக் கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்கு இடம் இருக்க வேண்டும் உங்களிடம் எழுதுபொருள் இருக்க வேண்டும் உங்களிடம் கணினிகள் இருக்க வேண்டும் இதற்காக பல செலவுகள் செய்ய வேண்டும்இவை அனைத்தும் சேர்ந்தால் தான் விற்பனை லெட்ஜரை பராமரிக்க முடியும் எனவே பணம் செலுத்தப்படும்போது பொருள் பெறப்படும்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் செய்வதற்கான ஒரு நிறுவனத்தை ஃபேக்டர் செய்கிறோம் ஃபேக்டர் செல்ல வேண்டும் நம் நிறுவனத்தின் அனைத்து கட்டண பதிவுகளையும் இந்த நிறுவனம் பராமரித்து பின்னர் 2 மாதங்கள் 3 மாதங்கள் 6 மாதங்களுக்குப் பிறகு வெவ்வேறு சப்ளையர்ளுக்கு பணம் செலுத்த ஏற்பாடு செய்கிறது காசோலைகளை எழுத அதிகாரம் கொடுத்திருந்தால் காசோலைகளை அவர்கள் தானாகவே அனுப்புவார்கள் குறைந்தபட்சம் காசோலைகளை எழுத அவர்களுக்கு அதிகாரம் இல்லையென்றால் இது முக்கியமான ஒன்று என்று நிறுவனத்திற்கு தெரிவிக்க முடியும் அடுத்த ஒரு வாரத்தில் தயவுசெய்து பணப்புழக்கத்தை தயார் செய்யுங்கள் காசோலைகளைத் தயாரித்து அடுத்த 15 நாட்களில் அல்லது அடுத்த 1 மாதத்தில்அவர்களுக்கு அனுப்புங்கள் என்று வலியுறுத்தும் ஆகவே அவர்கள் கடன் விற்பனை லெட்ஜரைப் பராமரித்து நிறுவனத்தை நினைவூட்டுவதோடு பணம் செலுத்த வேண்டிய நேரத்தையும் எப்போது செலுத்த வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துக்கூறி பேமெண்ட் செய்வதில்உதவுகிறார்கள் எனவே ஃபேக்டர் சேவைகளை வழங்குகின்றன எனவே ஃபேக்டர்களின் திட்டமிடுவது முக்கியம் எனவே பணம் செலுத்துவதில் நாம் ஒருபோதும் தாமதம் செய்ய வேண்டிய அவசியம் வராது மேலும் அனைத்து பேமெண்ட்டையும் செய்யலாம் எனவே இது தன்னிச்சையான நிதி அல்லது செலுத்த வேண்டிய கணக்குகளின் மேலாண்மை பற்றியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடனளிப்பவர்கள் மற்றும் செலவுக் கடனாளர்களின் மேலாண்மை மற்றும் ஓவர் டிரேடிங்கைப் கிடைக்கின்றன என்று அதை வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது ஏனென்றால் அது கடன் இலவசம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடன் காலம் எந்த அளவிற்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் தான் பணம் செலுத்த வேண்டும் தன்னிச்சையான நிதியத்தின் இந்த 3 முக்கிய ஆதாரங்களைத் தவிர குறுகிய கால நிதியத்தின் வேறு சில முக்கிய ஆதாரங்களைப் பற்றி நாம் விவாதிப்போம் அதை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி